ப்ராஜெக்ட் களுக்கான எக்ஸிட் சர்வே தொகுதி 2 பகுதி 17 க்கு வரவேற்கிறோம் ஆய்வக மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி எக்ஸிட் சர்வே வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை புரிந்துகொண்டோம் இந்த பிரிவில் திட்டங்களைப் பார்ப்போம் பிராஜக்ட் எக்ஸிட் சர்வே வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை புரிந்து கொள்வதே இந்தப் பகுதியின் குறிக்கோளாகும் பிராஜெக்ட்கள் யுஜி பொறியியல் பாடத்திட்டத்தின் முக்கிய அம்சமாகும் அவை அனுபவமிக்க கற்றல் அணுகுமுறைக்கான அடிப்படை ஆகும் இது கோல்ப் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது அறிவுறுத்தலில் அடுத்த தொகுதியில் இதைக் குறித்து விரிவாக காணலாம் இப்பொழுது ப்ராஜெட்டுகளை வழங்குவதில் பற்றிய வேறொரு முறையைக் காண்போம் பொதுவாக பிராஜெக்ட்கள் மினி பிராஜக்ட் அல்லது ப்ராஜெக்ட் அல்லது இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் ஆக கூட இருக்கலாம் மினி ப்ராஜெக்ட் வழக்கமான திட்டத்தின்கீழ் பயிற்சிக்குப் பதிலாக வழங்கப்படலாம் அல்லது ஆயுதப் பயிற்சி மற்றும் கூடுதலாக மினி ப்ராஜெக்ட் வழங்கப்படலாம் அல்லது ஒரு தனி பாடமாக வழங்கப்படலாம் எடுத்துக்காட்டாக அடுக்கு 1 நிறுவனங்களில் பொதுவான ஒருமுறை உள்ளது அது 0 0 2 கிரெடிட் ஸ்கோர் ஆகும் அதாவது 0 தியரி மணிநேரம் 0 டுடோரியல் மணிநேரம் 2 கிரெடிட் ஆய்வக பயிற்சி அல்லது ப்ராஜெக்ட் இருப்பினும் சில அடுக்கு 2 நிறுவனங்களில் பயிற்றுனர்களுக்கு தொடர்ச்சியான உள் மதிப்பீடு செய்வதில் தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம் உள்ளது பயிற்றுவிப்பாளர் மாணவர்களுக்கு மினி ப்ராஜெக்ட் பரிந்துரை செய்யலாம் இது ஒரு வரையறுக்கப்பட்ட நோக்கத்தைக் கொண்டுள்ளது ஏனெனில் ஒரு செமஸ்டருக்குள் மாணவர்களுக்கு மற்றும் பலர் பாடநெறிகள் மற்றும் பயிற்சிகள் இருக்கலாம் எனவே மினி திட்டத்திற்கு வரையறுக்கப்பட்ட நோக்கம் உள்ளது பெரிய திட்டம் பொதுவாக இறுதி செமஸ்டரில் அல்லது 7 மற்றும் 8 வது செமஸ்டர் இரண்டுமே ஒன்றாக இருக்கக்கூடிய இறுதி ஆண்டில் செய்யப்படுகிறது அதற்கு கணிசமான கிரெடிட் வெயிட்டேஜ் கொடுக்கப்படுகிறது எனவே இது ஒரு மாணவர்களுக்கான முக்கிய செயல்பாடு மற்றும் பெரும்பாலான நிறுவனங்களில் இது ஒரு முக்கிய செயலாகும் ஒரு மிக சிறிய எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் மாணவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்குகின்றன அவர்கள் மேஜர் பிராஜக்ட் அல்லது பாடநெறி சம்பந்தமான கூடுதல் வேலையை செய்யலாம் ஆனால் அது மிகவும் அரிதானது பெரும்பாலான நிறுவனங்களில் மேஜர் பிராஜக்ட் முக்கிய செயல்பாடாகும் இன்றைய பொறியியலின் வழக்கமான படிப்புகளால் அணுக முடியாத பல PO முறைகளை பிராஜக்ட் களின் மூலம் அணுகமுடியும் இதுவே பாக்கெட்களில் முக்கியத்துவம் ஆகும் PO6 முதல் PO12 வரையிலான PO கள் பொறியாளர் மற்றும் சமூகம் தொடர்பான பகுதிகள் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான பகுதிகள் நெறிமுறைகள் திட்ட மேலாண்மை மற்றும் நிதி இந்த வகையான பி ஓக்கள் வழக்கமான பாடத்திட்டத்தில் இருக்கும் படிப்புகள் மூலம் அணுகுவது சிரமமாகும் ஆனால் சரியான முறையில் திட்டமிட்ட மற்றும் செயல்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட் இவற்றுக்கு ஒரு தீர்வு காணும் திறன் உள்ளது மினி பிராஜெக்ட்கள் வரையறுக்கப்பட்ட நோக்கத்தைக் கொண்டிருக்கின்றன ஆனால் பெரிய ப்ராஜெக்ட் அனைத்து PO களையும் திறம்பட அணுகமுடியும் ஆனால் குறிப்பிட்ட திட்டங்களை நிவர்த்தி செய்வதற்கான முக்கிய திட்டத்திற்கு கூட இந்த PO களை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் குறித்த திட்ட வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நெறிமுறைகளை குறித்த ப்ராஜெக்ட் களில் கருத்துத் திருட்டு பற்றிய தெளிவான வழிகாட்டுதல் இருக்கவேண்டும் எனவே இதேபோல் வேறு ஏதேனும் பி குறித்த ப்ராஜெக்ட் களிலும் வழிகாட்டுதல்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் முக்கிய திட்டத்தை செயல்படுத்தும்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் திட்ட கண்காணிப்பு அத்தகைய பி க்களை அணுகுவதில் உள்ள முறைகளை மதிப்பிட வேண்டும் வேலை உண்மையில் அந்த PO களைக் அனுப்புவதில் உள்ளதா இல்லையா என்பதைக் குறித்து கண்காணிப்பு பகுதியில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் தொடர்பான பண்புகளை ரூபிக்ஸ் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ப்ராஜெக்ட் PO களை அணுகுகிறது என்பதை உறுதி செய்ய முடியும் வழக்கம்போல அந்த ரூபிக்ஸ் மாணவர்கள் மத்தியில் பகிரப்படவேண்டும் இவை அனைத்தும் கவனத்தில்கொள்ள பட்டால் வழக்கமான பாடத்திட்டத்தில் இருக்கும் படிப்புகள் மூலம் அணுகுவது சிரமமாக இருக்கும் PO களை ப்ராஜெக்ட் தீர்வு காணும் என்பதை உறுதி செய்ய முடியும் எக்ஸிட் சர்வே கான மினி ப்ராஜெக்ட்களை பார்க்கும்போது பல ஆப்ஷன்கள் உள்ளன என்பது தெளிவாகும் மினி ப்ராஜெக்ட் ஆனது வழக்கமான பாடத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படலாம் அல்லது சுயாதீனமான தனி பாடநெறி திட்டமாக அது ஒரு வழங்கப்படலாம் மினி திட்டம் வழக்கமான படிப்பின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் போது அதற்கான எக்ஸிட் சர்வே ஓரளவிற்கு வழக்கமான ஆய்வக படிப்பின் எக்ஸிட் சர்வேக்கு ஒத்ததாக இருக்கும் அங்கே நாம் கேட்கும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இங்கேயும் பொருந்தும் CO களுக்கு மினி ப்ராஜெக்ட் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கும் என்பதை கேட்கலாம் மற்றும் வளங்களின் கிடைக்கும் தன்மை நல்ல உபகரணங்கள் மற்றும் போதுமான கூறுகளின் வழங்கல் குறித்தும் கேள்விகளை கேட்கலாம் மினி திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதைப் பொறுத்து சில கூடுதல் கேள்விகள் எக்ஸிட் சர்வேயில் சேர்க்கப்படலாம் உதாரணமாக2 அல்லது 3 மாணவர்கள் மினி திட்டத்தை செயல்படுத்த ஒன்றாக இணைகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது "மினி திட்டம் குழுவாக வேலை செய்வதில் உதவியாக இருந்ததா" என்ற கேள்விகளை கேட்கலாம் இது குழுப்பணியுடன் தொடர்புடைய PO சம்பந்தப்பட்ட கேள்வியாகும் தனிப்பட்ட பங்களிப்புகளின் மதிப்பீடு நியாயமானதாக இருந்ததா என்ற கேள்வி கேட்கலாம் இதுவும் குழுப்பணி தொடர்பானது மினி திட்டம் ஒரு தனி பாடமாக வழங்கப்பட்டால் சில கூடுதல் பரிசீலனைகள் வரும் மினி திட்டம் ஒரு தனி பாடமாக வழங்கப்படும் போது அது பொதுவாக மாணவர்களுக்கு நல்ல அனுபவக் கற்றலை வழங்க வடிவமைக்கப்படும் இது மிகவும் குறுகிய கண்ணோட்டம் உடையதாக இருக்கும் மினி திட்டம் ஒரு தனி பாடமாக வழங்கப்படுகிறது என்றபோது மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான அனுபவம் கிடைக்கப்பெறும் பெரும்பாலும் அவை சில திறந்த முடிவுகளைக் கொண்டுள்ளதாகவும் ஆராய்ச்சி தன்மையுடையதாகவும் இருக்கும் ஆனால் அவை சில வரையறுக்கப்பட்ட கூறுகளை மட்டுமே உள்ளதாக இருக்கும் உதாரணமாக வடிவமைப்பு சிந்தனை முதல் ஆண்டில் அல்லது சில நேரங்களில் இரண்டாம் ஆண்டில் சமூக தொழில்முனைவோர் தொடர்பான செயல்பாடு இருக்கலாம் அதைக்குறித்து ஒரு மினி ப்ராஜெக்ட் வழங்கலாம் இவை அனைத்தும் தனி படிப்புகளாக வழங்கப்படும் மினி திட்டங்கள் எந்த ஒரு பாடத்திட்டத்தை போல ஒரு மினி திட்டமும் அடுத்த முறை வழங்கப்படும்போது மேம்படுத்தபட வேண்டும் மினி திட்டம் ஒரு செமஸ்டரில் ஒரு சுயாதீனமான பாடமாக வழங்கப்பட்டால் அதை எந்த ஒரு பாடநெறியை போலவே நடத்தலாம் அது ஒரு வழி நாம் அதை முதன்மையான பிராஜக்ட் போலவே நடத்தலாம் அது மற்றொரு வழி இதை நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு பாடத்திட்டத்தை போல கருதினால் அதற்கேற்ப CO களை உருவாக்க வேண்டும் மற்றும் CO களை PO கள் மற்றும் PSO களுக்கு தொடர்பு படுத்த வேண்டும் CO க்கான இலக்குகளை வைக்க வேண்டும் CO களின் உண்மையான அடையலை அளவிட வேண்டும் சர்வே மூலம் பின்னூட்டத்தை சேகரிக்க வேண்டும் CO அடைவதில் உள்ள குறைகளை பொருத்து மற்றும் பின்னூட்டங்களின் கருத்துகளையும் பொருத்து அடுத்த முறை பாடநெறி வழங்கும்போது மேம்படுத்துதல் குறித்து திட்டமிட வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு வருடத்தில் வடிவமைப்பு சிந்தனை குறித்த ஒரு பாடத்திட்டத்தை வழங்கினால் இந்த வகையான டாட்டாவின் அடிப்படையில் அடுத்த முறை அதே பாடநெறி வழங்கப்படும் போது எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் அடுத்த முறை மினி திட்டம் வடிவமைப்பு சிந்தனையில் மீண்டும் வழங்கப்படுகிறது நிச்சயமாக ஒரு மினி திட்டத்தின் CO கள் PO களைப் போலவே இருக்கும் எடுத்துக்காட்டு 0 0 2 வடிவமைப்பு சிந்தனை பற்றிய மினி திட்ட படிப்புஐக் கவனியுங்கள் 0 கோட்பாடு நேரம் 0 பயிற்சிகள்நேரம் மற்றும் 4 மணிநேரம் மினி திட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆய்வக பணிகளுக்கான நேரம் இரண்டு கிரெடிட்கள் ஒரு CO பாடத் திட்டத்தின் முடிவில் இருக்கலாம் மாணவர்கள் ஆங்கிலத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பயனர் தேவைகளின் விவரக்குறிப்புடன் ஒரு பொறியியல் சிக்கலை உருவாக்க முடியும் எனவே நாம் ஒரு மினி ப்ராஜெக்ட் துவங்கும் போது ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்ட பயனர் தேவைகளின் விவரக்குறிப்புடன் தொடங்குவோம் முதல் கட்டமாக மாணவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட பொறியியல் சிக்கலாக உருவாக்குமாறு எதிர்பார்க்கப்படுகிறார்கள் இப்போது இந்த CO கிட்டத்தட்ட PO2 போன்றது மற்றொரு CO பாடநெறியின் முடிவில் இருக்கலாம் மாணவர்கள் வடிவமைப்பை செலவு அடிப்படையில் ஒப்பிட முடியும் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட மினி ப்ராஜெக்ட் இல் வடிவமைப்பின் அடிப்படையில் செலவை கணக்கிட மாணவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் செய்ய பின்னர் மாணவர்களிடம் குறைந்தது இரண்டு வடிவமைப்பு மாற்றுகள் வழங்குமாறு கேட்கப்படலாம் பின்னர் செலவின் அடிப்படையில் அவற்றை ஒப்பிடலாம் எனவே சி க்களில் ஒன்று பாடநெறியின் முடிவில் இருந்தால் மாணவர்கள் வடிவமைப்பு மாற்றுகளை அடிப்படையாகக் கொண்டு ஒப்பிட முடியும் பின்னர் இந்த CO PO11 க்கு மிக அருகில் உள்ளது திட்ட மேலாண்மை மற்றும் நிதி இவ்வாறு அத்தகைய படிப்புகளில் COPO மேப்பிங் ஒப்பீட்டளவில் நேரடியான எளிமையான மற்றும் அமைகிறது ஏனென்றால் CO கிட்டத்தட்ட ஒரு PO போல் தெரிகிறது முக்கிய திட்டத்தின் அடிப்படையில் ஒரு மினி திட்டத்தை பரிசீலிக்க முடியும் அதாவது தனி CO கள் உருவாக்கப்பட வேண்டியதில்லை மினி திட்டம் நேரடியாக பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களுக்கு மேப்பிங் செய்யப்படுகிறது மினி திட்டம் முக்கிய திட்டமாக மதிப்பிடப்படுகிறது எழுதப்பட்ட அறிக்கை ஒரு வைவா மற்றும் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களை அடைவது ரூபிக்ஸ் பயன்படுத்தி செய்யப்படுகிறது மினி திட்டம் ரூபிக்ஸ்கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது எக்ஸிட் சர்வே டாட்டா மினி திட்டத்தை அடுத்த முறை வழங்கும்போது ஒரு சுயாதீனமான பாடமாக செயல்படுத்த தேவையான மேம்பாடுகளை செய்ய உதவுகிறது இந்த இரண்டு வழிகளிலும் மினி திட்டத்தை கருத்தில் கொள்ள முடியும் எக்ஸிட் சர்வே ஆனது மினி ப்ராஜெக்ட் வழக்கமான பாடத்திட்டத்தில் பகுதியாக இருக்கும்போது கொண்டுள்ள கேள்விகளை போல மினி ப்ராஜெக்ட் ஒரு சுயாதீன பாடநெறியாக வழங்கப்படும் போதும் கேள்விகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது ஆனால் சில கூடுதல் கேள்விகள் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பில் சாத்தியமாகும் ஒருவேளை சிஓக்கள் குறித்து எழுதும் போதும் அதை அளவிடும் போதும் சிஓக்கள் முன் பகிரப்பட்டனவா என்ற கேள்வி எழுகிறது "சிஓக்கள் தெளிவாக இருந்தன" பாடத்திட்டத்தில் சாத்தியமான நடவடிக்கைகள் இருந்தன CO களை அடைவதற்கு உதவியாக இருந்தன " இதில் உள்ள சிக்கல்களைப் புரிந்துகொள்ள எனக்கு உதவியது "பி தொடர்பானது தேவையான இலக்கிய ஆய்வு சுய கற்றலில் சிறந்து விளங்க எனக்கு உதவியது "மற்றொரு PO PO12 தொடர்பானது "ஆசிரிய மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு ஊழியர்கள் மிகவும் உதவியாக இருந்தனர் " இதைப் போல மினி ப்ராஜெக்ட் ஒரு சுயாதீனமான பாடமாக வழங்கப்படும்போது எக்ஸிட் சர்வேயின் போது சில கேள்விகளை சேர்க்கலாம் முக்கிய திட்டம் இது பொதுவாக ஒரு முக்கிய செயல்பாடு பெரும்பாலான நிறுவனங்களில் இது கட்டாயமாகும் செயல்பாடு இது இறுதி செமஸ்டர் அல்லது இறுதி இரண்டு 7 வது மற்றும் 8 வது செமஸ்டர்களில் மேற்கொள்ளப்படுகிறது பொதுவாக இது ஒரு குழு செயல்பாடு ஒரு தொகுதிக்கு 2 முதல் 4 மாணவர்கள் இருக்கலாம் அரிதாக ஒரு பெரிய தொகுப்பைக் கொண்டிருக்க முடியும் இதேபோல் மிகவும் அரிதான மற்றும் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் ஒரு மாணவர் ஒரு திட்டத்தை செய்ய அனுமதிக்கப்படலாம் ஆனால் இவை அனைத்தும் மிகவும் அரிதானவை மற்றும் விதிவிலக்கானவை ஆகும் பொதுவானது இது ஒரு குழு செயல்பாடு மற்றும் இது நிறுவனத்திற்குள் அல்லது ஒரு வெளிப்புற வழிகாட்டியின் கீழ் ஆனால் உள் வழிகாட்டியின் கண்காணிப்புடன் நடைபெற வேண்டும் பல நிறுவனங்களிலும் இது அனுமதிக்கப்படுகிறது மற்றும் தொடர்ச்சியான உள் மதிப்பீடு குறிப்பிட்ட கால கண்காணிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது இந்தவகையான கண்காணிப்புகள் எவ்வளவு கால இடைவெளியில் நடைபெற வேண்டும் என்பதை குறித்து வரைமுறைகள் உள்ளன CIE அதன் அடிப்படையில் நடைபெறுகிறது மற்றும் செமஸ்டர் முடிவு மதிப்பீடு பொதுவாக குழுவால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய எழுத்துப்பூர்வ அறிக்கையை அடிப்படையாகக் கொண்டது செய்யப்பட்ட வேலையின் திறன் வைவா வை பொருத்தும் கணக்கிடப்படுகிறது பொதுவாக இவை SEE இன் கூறுகள் வழக்கமாக நிறுவனங்கள் ப்ராஜெக்ட் சுமூகமாக நடைபெற வேண்டும் பல செயல்முறைகளைக் கொண்டுள்ளன திட்ட தொகுதிகளை உருவாக்குவதற்கான செயல்முறைகள் உள்ளன நிறுவனத்திற்கு நல்ல எண்ணிக்கையிலான தேர்வுகள் உள்ளன அவற்றை வெறுமனே ரோல் எண்கள் அதாவது வரிசை எண்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கிறான் அவை மாணவர் நலன்களின் அடிப்படையில் இருக்கக்கூடும் சில நேரங்களில் சில நல்ல மாணவர்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமான சில மாணவர்களுடன் இணைக்கப்படலாம் பல விருப்பங்கள் உள்ளன மற்றும் பல நிறுவனங்கள் வெவ்வேறு வழிகளில் இதைப் பயிற்சி செய்கின்றன ஆனால் இது ஒரு முக்கியமான செயலாகும் திட்ட தொகுதிகள் எவ்வாறு உருவாகின்றன என்பது குறித்த செயல்முறை நிறுவனத்தில் வரையறுக்கப்படுகிறது திட்டங்களை அடையாளம் காண்பது மீண்டும் இங்கே தேர்வுகள் உள்ளன சில நேரங்களில் பிராஜக்ட் பட்டிலை நிறுவனம் வெளியிடலாம் கிடைக்கும் திட்டங்களின் பட்டியல் பட்டியல் அறிவிப்பு பலகையில் கிடைக்கிறது அதிலிருந்து மாணவர்கள் தங்கள் விருப்பங்களை வழங்குகிறார்கள் சில நேரங்களில் மாணவர்கள் தங்கள் சொந்த கருத்தை முன்வைக்க அனுமதிக்கப்படுவார்கள் மற்றும் இந்த யோசனைகள் துறை மட்டத்தில் கருதப்படலாம் சில சமயங்களில் அவை திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான அடிப்படையாக இருக்கிறது மேலும் பல்வேறு வகையான விருப்பங்கள் இருக்கின்றனர் திட்டங்களை தொகுதிகளுக்கு ஒதுக்குதல் திட்ட வழிகாட்டிகளை ஒதுக்குதல் மாணவர் விருப்பத்தேர்வுகள் மற்றும் வழிகாட்டி விருப்பத்தேர்வுகள் இருக்கலாம் எனவே அதன் அடிப்படையில் ஒரு வகையான செயல்முறையின் மூலம் திட்டங்களுக்கு வழிகாட்டிகள் ஒதுக்கப்படுகிறார்கள் CIE மற்றும் அதனுடன் தொடர்புடைய சொற்களஞ்சியங்களுக்கான மதிப்பீட்டு அட்டவணை இவை முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளன கண்காணிப்பு எத்தனை முறை நிகழ்கிறது மற்றும் கண்காணிப்பில் என்ன நடக்கிறது இந்த கண்காணிப்புக் கூட்டங்களில் மாணவர்களிடமிருந்து பெறப்படும் கூறுகள் என்ன எதன் அடிப்படையில் மாணவர்கள் மதிப்பீடு செய்யப்படுகிறார்கள் இவை செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும் எனவே திட்டங்கள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் செயல்முறைகள் உள்ளன இந்த அம்சங்கள் தொடர்பான கேள்விகள் எக்ஸெல் சர்வேயில் இருக்கலாம் எனவே நாம் செயல்முறைகள் பற்றிய பொதுவான கேள்விகளை வைத்திருக்க முடியும் திட்ட தொகுப்புகள் குறித்து நீங்கள் திருப்தியடைகிறீர்களா " ஏனெனில் இது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கிய அம்சமாகும் "நீங்கள் உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு திட்டத்தை அடையாளம் காணும் விருப்பம் இருந்ததா அந்த விருப்பம் வழங்கப்பட்டதா " வழிகாட்டிகளை ஒதுக்குவது சரியாக இருந்ததா சில அளவுகோல்களின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது "வழிகாட்டிகளை ஒதுக்குவது திருப்திகரமாக இருந்தது" ஒரு செயல்முறை இருந்தாலும் அது திருப்திகரமாக இருந்ததா "வழிகாட்டியிலிருந்து பயனுள்ள ஆதரவு இருந்ததா" குறிப்பாக நிறுவனத்திற்கு வெளியே செயல்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட் ஆக இருந்தது என்றால் உள் வழிகாட்டியால் எந்த வகையான ஆதரவு வழங்கப்பட்டது எனவே வழிகாட்டியின் உதவியை குறிப்பிடலாம் ருபிரிக்ஸ் பகிரப்பட்ட முறை " " ருபிரிக்ஸ் தெளிவாக இருந்தன" "ஒரு நபரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்தல் குழு பக்கச்சார்பற்றதாக இருந்தது " இது ஒரு குழு வேலை என்பதால் அவசியம் திட்டத்தின் மதிப்பீடு செய்யப்படும்போது வழக்கமாக தனிநபரின் பங்களிப்பும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது மற்றும் அதற்கு மதிப்பெண்கள் ஒதுக்கப்படுகின்றன குழுவில் ஒரு நபரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்தல் இது மாணவர்களின் பார்வையில் நடுநிலையாக இருந்ததா இது ஒரு சர்வே என்பதால் இவை அனைத்தையும் மாணவர்களின் உணர்வுகள் ஆகவே இருக்கின்றன பொதுவான கேள்விகளை நாம் கேட்கலாம் திட்ட ஆய்வகத்திற்கான அணுகல் எளிதான மற்றும் நெகிழ்வான முறையில் இருந்தது "பெரும்பாலான நிறுவனங்கள் தனித்தனி அர்ப்பணிப்பு திட்ட ஆய்வகத்தைக் கொண்டுள்ளன அதற்கான அணுகுமுறை மிகவும் எளிமையாகவும் அதற்கான வேலை நேரங்கள் மற்ற துறைகளை ஒப்பிடும்போது மிகவும் ஏற்றதாக இருக்கும் அத்தகைய ஆய்வகம் கிடைக்கிறது என்றால் உண்மையில் இது NBA க்கும் தேவைப்படுகிறது பின்னர் மாணவர்கள் தங்கள் திட்டங்களை வீட்டிலேயே செயல்படுத்த இது மிகவும் உதவியாக இருக்கும் எனவே "திட்ட ஆய்விற்கான அணுகுமுறைகள் மிகவும் எளிமையாக இருந்தது போதுமான ஆய்வக வளங்கள் கிடைத்தன நூலக வசதிகள் போதுமானதாக இருந்தன பெரும்பாலான நேரங்களில் திட்டங்கள் சமீபத்திய யோசனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன ஆராய்ச்சி பத்திரிகைகள் மிகவும் முக்கியம் குறிப்புகள் குறிப்பு புத்தகங்கள் கிடைப்பது மிகவும் முக்கியமானது எப்போதாவது அது எங்கள் நூலகத்தில் கிடைக்கவில்லை என்றால் பிற நூலகங்களுடன் வளங்களைப் பகிர்ந்து கொள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தால் அது உதவியாக இருக்கும் எனவே பிற தரமான நிறுவனங்களின் நூலகங்களுக்கு அணுகல் வசதி உள்ளதா எனக் கேட்கலாம் பின்னர் நிதி உதவி ஒருவேளை வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் நிறுவனங்களுக்கு அவற்றின் வரம்புகள் உள்ளன அதனால் நிதி உதவி குறைவாக இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு வரையறுக்கப்பட்ட வழியில் "நிதி நிறுவனத்தில் இருந்து உதவி கிடைக்குமா " குறிப்பாக கொள்முதல் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் சிறப்பு கூறுகள் மற்றும் புனையல் வேலை இதுபோன்ற எல்லா நிகழ்வுகளிலும் செலவுகள்உள்ளன மற்றும் நிறுவனம் எந்த அளவிற்கு நிதி உதவியை வழங்குகிறது என்பதும் ஒரு முக்கியமான அளவுகோலாகும் நிறுவனத்திடமிருந்து நிதி உதவி கிடைத்ததா என்று கேட்கலாம் திட்டங்கள் பல PO களை நிவர்த்தி செய்யும் திறனைக் கொண்டுள்ளன பொதுவாகவழக்கமான படிப்புகள் எந்தவொரு பொறியியலிலும் வழக்கமான படிப்புகள் மூலம் எளிதில் அணுக முடியாத PO கள் பிராஜக்ட் களின் மூலம் அணுகமுடியும் முறையான திட்டமிடல் மூலம் இந்த அனைத்து பி களையும் அணுகலாம் திட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் ரூ பிரிக்ஸ் இங்கே முக்கிய பங்கு வகிக்கின்றன வழிகாட்டுதல்கள் அந்த PO களை நிவர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறிப்பாக குறிப்பிட வேண்டும் அந்த PO களுடன் தொடர்புடைய பண்புக்கூறுகள் உள்ளன எக்ஸிட் சர்வேயில் அந்த PO களுடன் தொடர்புடைய கேள்விகளை கேட்கலாம் எனவே எக்ஸிட் சர்வேயில் நாம் கேட்க கூடிய கேள்விகள் அத்தகைய திட்டமிடலைப் பொறுத்து உள்ளது க்களைப் பொறுத்தவரை வழிகாட்டுதல்கள் மற்றும் சொற்கள் குறிப்பிட்டவை என்றால் இவ்வாறான கேள்விகளை கேட்கலாம் வழக்கமான கேள்விகள் "திட்டப்பணி எனக்கு ஒரு பொறியியல் சிக்கலை புரிந்துகொள்ள உதவியது " தீர்க்கப்பட வேண்டிய பொறியியல் சிக்கலை முறைசாரா முறையில் குறிப்பிடுகிறோம் அதனால் சிக்கல் உருவாக்கம் என்பது மாணவர்கள் உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியமான திறமையாகும் எனவே அது தொடர்பான கேள்வியை நாம் கேட்கலாம் கொடுக்கப்பட்ட தலைப்பை குறித்த இலக்கிய ஆய்வை மேற்கொள்வதில் இப்போது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் சுய கற்றல் தொடர்பானது "தரவு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம் ஆகியவற்றை புரிந்துகொள்ள திட்டப்பணி எனக்கு உதவியது வழக்கமாக திட்டப்பணிகள் சிலவேளை இயல்புத்தன்மைகளைக் கொண்டிருக்கும் எனவே தரவு சேகரிக்கப்படும்போது தரவின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கம் முக்கியமான அம்சம் ஆகும் தரவு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம் இன்றைய எனது புரிதலில் திட்டப்பணி எந்த அளவிற்கு எனக்கு உதவியது திட்டப்பணி நவீன கருவிகளைப் பயன்படுத்துவதிலும் வரம்புகளைப் புரிந்துகொள்வதிலும் எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது " இதை நாம் ஒரு கேள்வியாகக் கேட்கலாம் அல்லது இரண்டு கேள்விகளாக பிரிக்கலாம் திட்டப்பணி எனக்கு குழுவில் சிறந்து விளங்க உதவியது ப்ராஜக்ட் என்பது குழு முயற்சி என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும் "திட்ட அறிக்கையை எழுதும் போது நான் கருத்து திருட்டை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை நன்றாக புரிந்துகொண்டேன் " நெறிமுறைகளுடன் தொடர்புடையது மீண்டும் திட்ட வழிகாட்டுதல்கள் குறிப்பிட்ட சதவிகிதத்திற்கு அப்பால் கருத்துத் திருட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வெளிப்படையாகக் கூற வேண்டும் 10 15 20 சதவிகிதம் எதுவாக இருந்தாலும் திருட்டுத்தனத்தை சரிபார்க்க ஒரு கருவி இருக்க வேண்டும் கருத்துத் திருட்டு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் இருந்தால் அறிக்கை நிராகரிக்கப்படும் என்று தெளிவாக அறிவுறுத்த வேண்டும் ரூபிரிக்சல் கருத்துத் திருட்டு அம்சத்துடன் தொடர்புடைய பண்புக்கூறுகள் குறிப்பிடப்பட வேண்டும் பண்பின் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள எனக்கு உதவியது " இது நெறிமுறைகளின் ஒரு பகுதியாகும் எனவே சிலரிடமிருந்து தகவல்களை எடுக்கும்போது சரியான குறிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் ஆதாரங்களின் சரியான பண்புக்கூறு முக்கியமானது மற்றும் இது வழிகாட்டுதல்களிலும் கூறப்படலாம் மேலும் இது சொற்களஞ்சியத்திலும் இருக்கலாம் இறுதி திட்ட விளக்கக்காட்சிக்கான தயாரிப்பு கலந்துரையாடலில் சிறந்து விளங்க எனக்கு உதவியது " தகவல்தொடர்பு திறன்களின் ஒரு பகுதியாக கலந்துரையாடலில் சிறந்து விளங்க எனக்கு உதவியதா கொடுக்கப்பட்ட திட்ட மேலாண்மை வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நாங்கள் திட்டத்தை செயல்படுத்தினோம் ஒருவேளை குறிப்பிட்ட திட்ட மேலாண்மை வழிமுறைகளை துறை வழங்கினால் எடுத்துக்காட்டாக நேர அட்டவணை அல்லது உபயோகப்படுத்த வேண்டிய PERT CPM வகையான கருவி அல்லது செலவு மதிப்பீடு வடிவமைப்பு குறித்த அமைக்கப்பட வேண்டிய மைல்கற்கள் செய்ய வேண்டியவை என்ன பலவற்றை துறை வழங்கக் கூடும் நிறுவனம் வழங்கிய வழிகாட்டுதல்கள் இவை திட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த வழிகாட்டுதல்கள் பின்னர் மாணவர்களுக்கு திட்ட மேலாண்மை அம்சங்களுக்கும் பயிற்சி கிடைக்கும் இது மீண்டும் மற்றொரு PO ஆகும் சுயாதீனமான கற்றலைத் தொடர திட்டப்பணி எனக்கு உதவியது பெரும்பாலும் திட்டத்துடன் தொடர்புடைய இலக்கியம் மாணவர்களால் படிக்கப்பட வேண்டும் அதற்காக அவர்கள் நூலகம் அல்லது இணையம் அல்லது கிடைக்கக்கூடிய வேறு எந்த ஆதாரங்களையும் அணுக வேண்டும் அது எந்த அளவிற்கு சுயாதீனமான கற்றலைத் தொடர எனக்கு உதவியது நிலைத்தன்மை கண்ணோட்டத்தில் எங்களால் முன்மொழியப்பட்ட தொழில்நுட்ப தீர்வுகளை விவாதிக்கிறோம் முன்மொழியப்பட்ட தொழில்நுட்ப தீர்வுகளும் நிலைத்தன்மை குறித்த பண்புகளுக்கும் இடையிலுள்ள தொடர்புகளை விளக்க தனித் துறை வேண்டும் என்று வழிகாட்டுதல் இருந்தால் நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அது எந்த அளவிற்கு நிலைத்தன்மை சிக்கலைப் புரிந்துகொள்ள அவர்களுக்கு உதவியது கொடுக்கப்பட்ட படைப்பின் தரமான விளக்கக்காட்சியை வழங்குவதில் நான் இப்போது மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் விளக்கக்காட்சியை மதிப்பீடு செய்யப் பயன்படும் ரூ பிரிக்ஸ் விளக்கக்காட்சியின் முக்கிய அம்சங்களை புரிந்துகொள்ள மாணவர்களுக்கு உதவும் எனவேதகவல்தொடர்பு திறன் தொடர்பான தரமான விளக்கக்காட்சியை வழங்குவதில் இப்போது எனக்கு நம்பிக்கை உள்ளது தகவல்தொடர்பு திறன் தொடர்பான தொழில்நுட்ப பணிகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தை திட்டப்பணி எனக்குப் புரிய வைத்தது பாதுகாப்பான சமூகத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நன்மையான " மாணவர்கள் இந்த அம்சங்களைக் கையாளும் ஒரு பிரிவு இருந்தால் இதை குறித்தும் எக்ஸிட் சர்வேயில் கேள்வி கேட்கலாம் எந்த வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லது எந்தவொரு ரூபிரிக்ஸ்சொற்களும் இல்லை என்றாலும் இந்த வகை பிரச்சனைகளால் மாணவர்களுக்கு திட்டத்தை நிறைவேற்றுவதில் விரைவில் கிடைக்க வில்லை என்றால் • இதுகுறித்து எக்ஸிட் சர்வேயில் கேள்வி கேட்பது நியாயமற்றது ஆனால் இவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது என்று கருதினால் பின்னர் மாணவர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்துள்ளனர் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட பி ஓக்கள் குறித்து எக்ஸிட் சர்வேயில் கேள்விகளைக் கேட்கலாம் மற்றும் இந்த பி க்களை சிறப்பாக அடைவதற்கு இது எங்களுக்கு உதவும் படிப்புகளிலிருந்து தனியாக இதுபோன்ற பி க்களை அடைவது மிகவும் கடினம் இந்த வகையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நிறுவனங்கள் கவனித்தால் பொருத்தமான சொற்கள் முன் பகிரப்படுகின்றன பின்னர் எக்ஸிட் சர்வேயில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்றால் அத்தகைய பி க்களை சிறப்பாக அடைவதற்கு நிச்சயமாக திட்டமிடலாம் பயிற்சி மினி திட்டத்திற்கான எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பை வடிவமைக்கவும் நீங்கள் ஒரு மினி திட்டத்தை தேர்வு செய்யலாம் இது ஒரு வழக்கமான பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு சுயாதீன பாடமாக வழங்கப்படும் ஒரு மினி திட்டத்தின் பகுதியாக இருக்கலாம் இறுதி ஆண்டு திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் சர்வே வை வடிவமைக்கவு யிற்சியின் முடிவுகளை story com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி அனைத்து மதிப்பீடுகளில் இருந்து தரவைச் சுருக்கமாகக் கூறும் செயல்முறையை பற்றியும் பின்னூட்ட சுருக்கத்தை தயாரிக்கும் முறையைப் பற்றியும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்